செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே இன்று நாம் இரண்டாவது வாரத்தின் ஐந்தாவது விரிவுரைக்குச் செல்கிறோம் எனவே நாம் இப்போது வாரம் 2 விரிவுரை 5 இல் இருக்கிறோம் W 2 L 5 எனவே கடந்த வகுப்பில் இந்த மூலையில் இது போன்ற உட்காரும் ஏற்பாட்டுடன் நாம் ஒரு லேமினர் ஃப்ளோ ஹூட் வைத்து அதைப் பற்றி பேசினோம் அல்லது இது போன்ற உட்காரும் ஏற்பாடு அல்லது ஒருவேளை இது போன்ற உட்காரும் ஏற்பாடு எனவே லேமினார் ஃப்ளோ ஹூட் வடிவமைப்பிற்கு முன் இன்னும் ஒரு விஷயத்தை முடிவு செய்வோம் நீங்கள் மிருகத்தை உள்ளே கொண்டு வருகிறீர்கள் எனவே இங்கே நீங்கள் விலங்குகளை செல் வளர்ப்பு வசதிக்குள் பெறுகிறீர்கள் இப்போது விலங்கினை உயிர்த்தியாகம் செய்வதற்கான அமைப்பை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் மிருகத்தை உயிர்த்தியாகம் செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் விலங்கைக் கொல்கிறீர்கள் என்று பொருள் மேலும் அப்படியானால் எடுத்துக்காட்டாக நீங்கள் எலிகளைப் பயன்படுத்துவீர்கள் அல்லது சுண்டெலிகளைப் பயன்படுத்துவீர்கள் என்று நாம் கருதுகிறோம் எனவே கடந்த வகுப்பில் உங்களுக்கு விலங்கு நெறிமுறைக் குழு அனுமதி தேவை என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா எனவே இங்குதான் நீங்கள் அனுமதி பெற வேண்டும் முதலில் நீங்கள் எத்தனை விலங்குகளைப் பயன்படுத்துவீர்கள் என்று அனுமதி கிடைக்கும் ஒன்று நீங்கள் விலங்குகளை பராமரிக்கும் இடம் இரண்டு பராமரிக்கும் இடத்தில் நீங்கள் வழங்கும் உணவு வகை நீர் வழங்கல் ஏர் கண்டிஷனிங் மற்றும் அனைத்து துணை சாதனங்கள் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் எப்படி மிருகத்தை உயிர்த்தியாகம் செய்து திசுவை வெளியே எடுக்கப்போகின்றீர்கள் என்பதுதான் நீங்கள் எந்த வகையான முறையைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு மூலம் அவற்றைக் கொல்லப் போகிறீர்களா அல்லது கழுத்துப்பகுதி இடப்பெயர்ச்சி என்ற ஒன்றின் மூலமோ அல்லது வேறு ஏதாவது முறையைப் பயன்படுத்தியோ நீங்கள் விலங்கினை உயிர்த்தியாகம் செய்கின்றீர்கள் எனவே நீங்கள் விலங்கை உயிர்த்தியாகம் செய்வதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன மேலும் இந்த வெவ்வேறு நுட்பங்கள் அவ்வப்போது திருத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன பல ஆண்டுகளாக பல முன்னேற்றங்கள் நடைபெறுகின்றன கால்நடை மருத்துவர்கள் அல்லது இதனோடு தொடர்புடையவர்கள் இதைப்பற்றி அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் இது உங்களுக்கு ஏற்ற நுட்பம் அல்லது இந்த வகையான விலங்குகள் உங்கள் ஆய்வுக்கு ஏற்றது என ஆலோசனை வழங்குவார்கள் உதாரணமாக நீங்கள் விலங்கினை உயிர்த்தியாகம் செய்யவில்லை மாறாக மயக்க மருந்து கொடுத்து சோதனை செய்ய விரும்புகின்றீர்கள் உதாரணமாக நீங்கள் விலங்குகளில் எதையாவது பொருத்த விரும்புகிறீர்கள் மற்றும் சுற்றியுள்ள திசுவினை நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள் இந்த நிலைமையில் நீங்கள் எந்த வகையான மயக்க மருந்தைப் பின்பற்றப் போகிறீர்கள் நீங்கள் கால்நடை மருத்துவராக இல்லை என்றால் நீங்கள் இதைப் பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த கூடுதல் தகவலைத் தெரிந்து கொள்வதற்கு எந்த காரணமும் இல்லை எனவே இந்த பகுதி மிகவும் முக்கியமான மற்றும் நீங்கள் என்ன செய்தாலும் அது விலங்கு நெறிமுறை மக்களுடன் நீங்கள் அளித்த வாக்குறுதியோடு ஒத்துப்போக வேண்டும் எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் எதையாவது உறுதியளித்துவிட்டு வேறு வழியில் விஷயங்களை செய்யக்கூடாது எனவே இந்த நிலைமையில் நீங்கள் CO2 வைப் பயன்படுத்தி உயிர்த்தியாகம் செய்ய விரும்பினீர்கள் என்று நாம் வைத்துக்கொள்வோம் எனவே இங்கேயும் உங்களுக்கு CO2 சப்ளை தேவை இது தற்போது உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான ஆய்வகங்களில் உள்ளது எனவே நீங்கள் இந்த வகையான அறையை வைத்திருக்க வேண்டும் இங்கே நீங்கள் விலங்கினை வைத்திருக்கிறீர்கள் மேலும் இது போன்ற ஏதாவது ஒரு வாயு சப்ளை உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே அந்த விலங்கிற்கு அமைதியான மரணத்தை நாம் அனுமதிக்கிறோம் பின்னர் நீங்கள் அதை எந்த வழியில் பிரிக்க விரும்புகிறீர்களோ அதைச் செய்யுங்கள் அல்லது நீங்கள் தலையை துண்டிக்கிறீர்கள் அல்லது சில வகையான குடல் திசு அல்லது சில வகையான தசைகளை அகற்ற விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் இதய திசுவினைப் பிரித்தெடுக்க விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் மூளையைப் பிரித்தெடுக்க விரும்பிகிறீர்கள் எனவே மீதமுள்ள செயல்பாடுகள் பின்பற்றப்படும் ஆனால் இந்த பகுதி மிகவும் முக்கியமானது எனவே இந்த செல் வளர்ப்பு வசதியில் உங்களிடம் ஒரு சிறிய மூலை இருக்க வேண்டும் நீர்த்தொட்டிக்கு அருகில் ஒரு மூலையை விரும்புவது நல்லது காரணம் இந்த விலங்கு உயிர்த்தியாக செயல்முறை நீங்கள் மிகவும் சுத்தமாகச் செய்ய விரும்பியது எனவே நீங்கள் இங்கே அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவே நீங்கள் முதன்மை செல் வளர்ப்பினை செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வசதி இருக்க வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு தெளிவாக இருந்தால் இரண்டாம் நிலை செல் வளர்ப்பு மற்றும் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் எனவே உங்களுக்கு எங்காவது ஒரு வசதி இருக்க வேண்டும் இந்த விலங்கு உயிர்த்தியாகம் செய்யும் இடம் ஆய்வகத்தின் மிக உள்ளே இருக்கலாம் அல்லது வெளிப்புற வசதியில் கூட இருக்கலாம் இதற்கான எதையும் நீங்கள் இங்கே அல்லது இங்கே அல்லது இங்கே எங்காவது கொண்டிருக்கக் கூடாது இங்கே எங்காவது கதவுக்கு மிக அருகில் இருப்பதை நீங்கள் விரும்பலாம் அல்லது சிலர் வசதிக்குள் உயிர்த்தியாகம் செய்வதற்குப் பதிலாக விலங்குகளை வெளியில் உயிர்த்தியாகம் செய்து உயிர்த்தியாகம் செய்யப்பட்ட விலங்குகளை செல் வளர்ப்பு வசதியின் உள்ளே கொண்டு வருவார்கள் அது எவ்வளவு நல்லது என்று எனக்குத் தெரியவில்லை அதாவது நான் சொல்வது என்னவென்றால் இது இதனுடைய சொந்த நன்மை மற்றும் தீமையைக் கொண்டுள்ளன ஏனெனில் தீமை என்னவென்றால் உங்களுக்கு மற்றொரு கூடுதல் வகையான உறை தேவைப்படுகிறது இது மிகவும் வெளிப்படும் மற்றும் நன்மை என்னவென்றால் உங்கள் ஆய்வகத்தின் வெளிப்புற வசதிக்குள் நீங்கள் இதைச் செய்ய வேண்டியதில்லை எனவே நீங்கள் விரும்பும் ஒன்றை உங்கள் அறிவுக்கே விட்டுவிடுகிறேன் ஆனால் அத்தகைய வசதிகள் இருக்க வேண்டும் மற்றும் இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது மற்றும் நான் கூறுவது ஆய்வக வடிவமைப்பு மற்றும் தளவமைப்பை அமைப்பதில் எனது அனுபவத்திலிருந்து கூறுவதாகும் உண்மையில் எவ்வாறு நாம் அப்பால் சிந்திப்பது ஏனெனில் நான் முதல் ஆய்வகத்தை அமைத்தபோது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது ஒருவேளை 1997 இல் அல்லது அதற்கு முன்னதாக இருக்கலாம் நான் இதைப்பற்றி அறிந்திருக்கவில்லை இதைப்பற்றி எனக்குச் சொல்லக்கூடிய பாடப்புத்தகம் எதுவும் இல்லை எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இணையத்தின் www dot சகாப்தத்தில் நடந்தது அல்ல மற்றும் இங்கும் அங்கும் சில பாடப்புத்தகங்கள் இருந்தன ஆனால் உண்மையில் அவை நீங்கள் முழு விஷயத்தையும் எப்படி அமைக்கவேண்டும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய புள்ளிகள் என்ன என்பவை பற்றி சொல்லவில்லை எனவே நீங்கள் பார்ப்பது போல் இது மிகவும் சோதனை மற்றும் பிழை முறையாகும் மக்களிடம் பேசுதல் செல் வளர்ப்பு வசதியைப் பார்த்து இது சரியான வழி அல்ல என்று கண்டறிதல் மற்றும் பல எனவே நான் உங்களுக்குச் சொல்வதெல்லாம் எனது உண்மை அனுபவத்திலிருந்து சொல்வதாகும் இவை அனைத்தையும் உங்களுக்குச் சொல்லும் பாடப்புத்தகம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் முன்கூட்டியே யோசிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முன்கூட்டியே நினைத்தால் நான் உங்களுக்காக சொல்வதைவிட நீங்கள் வெகுதூரம் சிறப்பாக சிந்திக்கமுடியும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் மேலும் இது சரியாகத்தான் இருக்கிறது என நீங்கள் நினைத்தால் இந்த வடிவமைப்பில் திறமைவாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நாம் இதை இங்கே வைத்தால் இதுதான் பிரச்சினை என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்லலாம் அவர்கள் நீங்கள் செய்யும் அறிவியல் ஆராய்ச்சியை அறியாமல் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அது அவர்களுக்குத் தேவையில்லை ஆனால் அவர்களால் உங்களுக்கு உண்மையில் எப்படி முழு விஷயத்தையும் நீங்கள் ஒரு முறையாக வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த நுண்ணறிவை வழங்க முடியும் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது பெரும்பாலான நேரங்களில் நாம் தவறவிட்ட விகித வரம்பு புள்ளிகள் மற்றும் நாம் பல நேரங்களில் தெரியாமல் இதை அங்கே வைக்கலாம் அதை இங்கே பொருத்தலாம் என்று குளறுபடியான வேலைகளைச் செய்கிறோம் அது மிகவும் மோசமான வடிவமைப்பு விஷயங்களை ஒன்றாக இணைக்கும் மோசமான வழி எனவே நீங்கள் பொருட்களை அமைக்கும் போதெல்லாம் கவனமாக இருங்கள் நிதானமாக சிந்தியுங்கள் உங்களுக்கு உண்மையில் எப்படி வசதி வேண்டும் என்று நன்றாக யோசியுங்கள் ஏனெனில் உங்கள் செல் வளர்ப்பு வசதி அழகாக இருந்தால் நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக மக்களை அழைத்து வரலாம் இறுதியாக இது மிகவும் முறையான செல் வளர்ப்பு வசதி என்று வசதியைப் பயன்படுத்திய பயனர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் இன்னும் ஒரு விஷயம் இந்த வகையான வசதிகளை உருவாக்க நிறைய ஆத்மார்த்தமான வேலை தேவைப்படும் எனவே இந்த செல் வளர்ப்பு வசதிகளைப் பயன்படுத்துபவர்கள் அதை உருவாக்கியவர்களின் ஆத்மார்த்தமான வேலையை உணர வேண்டும் அதாவது நாம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை வசதிகளைப் பயன்படுத்துபவர்கள் உணர வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு அலட்சியமும் பல நபர்களின் வேலையை அழிக்கக்கூடும் ஏனெனில் நீங்கள் உயிரியல் மாதிரிகளை கையாளுகிறீர்கள் அவை மாசுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் உங்கள் முழு வசதியையும் எந்த நேரத்திலும் அழித்துவிடுவார்கள் ஒருமுறை மாசு ஏற்பட்டால் அவற்றைக் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் அதனால் திரும்பி வருகிறேன் எனவே விலங்குகளை உயிர்த்தியாகம் செய்யும் வசதி இருக்க வேண்டும் நீங்கள் திசுக்களை வெளியே எடுக்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட எந்த திசுவையும் மற்றும் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் ஹூட்டுக்குள் செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் திசுவுடன் ஹூட்டுக்குள் வரும்போது உங்களிடம் ஒரு தாங்கல் அமைப்பு இருக்க வேண்டும் இந்த பகுதி செல் வளர்ப்பு மீடியம் தயாரிப்பில் வரும் நீங்கள் ஒரு தாங்கல் அமைப்பை வைத்திருக்க வேண்டும் இது பிரித்தெடுக்கும் பகுதியின் போது திசுக்கள் உயிருடன் இருப்பதை உறுதிசெய்ய நமக்கு உதவியாக இருக்கும் விலங்கு எப்படியும் இறந்துவிட்டது ஆனால் அந்த திசு தேவையானவற்றுடன் வழங்கப்பட வேண்டும் சில நேரங்களில் திசுவானது ஆக்ஸிஜனேற்ற சேதத்திற்கு மிகவும் உள்ளானால் நீங்கள் அதை எவ்வாறு கையாள முடியும் மற்றும் ஆக்ஸிஜனேற்ற எதிர்ப்பு பொருட்கள் போன்ற எந்த வகையான கூடுதல் பொருட்களை நீங்கள் வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் செல் வளர்ப்பு மீடியம் பற்றி பேசும்போது இந்த பகுதிக்கு பின்னர் வருவோம் ஆனால் இது மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த லேமினார் ஃப்ளோ ஹூட்டின் உள்ளே நீங்கள் ஒரு நிரந்தர பொருத்தத்தை விரும்பலாம் அல்லது ஒரு நிரந்தர பொருத்தம் இல்லாமல் பிரித்தெடுத்தல் நுண்ணோக்கிக்கான நிரந்தர இடத்தை விரும்பலாம் உங்களுக்கு இது அடிக்கடி தேவைப்படும் நீங்கள் பெரிய விலங்குகளைப் பிரித்தெடுக்க அல்லது அறுத்தெடுக்க உங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் நீங்கள் தொடக்கநிலை கருக்கள் அல்லது கருக்களை பிரிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது தேவைப்படும் எனவே நுண்ணோக்கிகளைப் பற்றிய பட்டியல்களைப் பார்த்து ஒரு நல்ல தரமான பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கியைப் பெறுங்கள் இது என் எச்சரிக்கை வார்த்தை ஏனெனில் இந்த பிரித்தெடுத்தல் செயல்முறையானது குறிப்பாக தொடக்கநிலை கருவுக்கு ஒரு தந்திரமான செயல்முறையாகும் மற்றும் அந்த நோக்கத்திற்காக ஒரு மோசமான நுண்ணோக்கியை வைத்து உங்கள் கண்களை கெடுக்காதீர்கள் ஏனெனில் அது ஒரு வலி ஏனென்றால் உங்களிடம் மோசமான நுண்ணோக்கி இருந்தால் திசுவை சரியாகக் கண்டுபிடிக்க முடியாது எனவே Zeiss Olympus Leica அல்லது Nikon போன்ற நல்ல நுண்ணோக்கிகளைப் பாருங்கள் இவை இந்தத் துறையில் உள்ள சில பெரிய நிறுவனங்களின் நுண்ணோக்கிகள் உண்மையில் உங்களிடம் ஒரு நல்ல பிரித்தெடுத்தல் நுண்ணோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே இதில் திறமைவாய்ந்தவராக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த கற்பித்தல் உதவி கருவியைப் பரிந்துரைக்கிறேன் இந்த நுண்ணோக்கிகள் பல கணினித் திரையில் இணைக்கப்பட்ட கேமராவுடன் இணைக்கப்பட்டு வருகின்றன அதை நீங்கள் பதிவு செய்யலாம் எனவே நாம் ஒரு சூழ்நிலையைப் பற்றி சிந்திக்கலாம் உங்கள் ஆய்வகம் ஹிப்போகாம்பல் நியூரானில் வேலை செய்கிறது ஹிப்போகாம்பஸ் என்பது மூளையின் மிகவும் சிறப்பு வாய்ந்த பகுதியாகும் இது கற்றல் மற்றும் நினைவாற்றலில் ஈடுபட்டுள்ளது ஹிப்போகாம்பல் செல் வளர்ப்பில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் செல் வரிசைகளை நம்ப முடியாது எனவே பெரும்பாலும் எலி அல்லது சுண்டெலியின் கருவில் இருந்து அவர்கள் ஹிப்போகாம்பஸை பிரித்தெடுக்கின்றார்கள் இது ஒரு நிலையான நடைமுறை முதன்மை செல் வளர்ப்பினைப் பற்றி ஆழமாகப் பார்க்கும்போது நாம் அதைப் பற்றி பேசுவோம் எனவே இப்போது மூளையில் ஹிப்போகாம்பஸை பிரித்தெடுப்பது மிகவும் எளிதானது அல்ல எனவே கட்டமைப்பு இது போன்றது நீங்கள் மூளையின் கட்டமைப்பைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக நீங்கள் மண்டை ஓடு மற்றும் அனைத்தையும் அகற்றுகிறீர்கள் நீங்கள் மூளையை வெளியே எடுக்கிறீர்கள் இப்போது நீங்கள் டார்சல் தோற்றம் அல்லது காட்சி அல்லது மூளையின் மேல் பார்வையைப் பெறுகிறீர்கள் எனவே அதற்கு என்ன அர்த்தம் அதாவது அந்த மிருகம் இப்படி அமர்ந்திருக்கிறது நீங்கள் அந்த மிருகத்தை மேலே இருந்து பார்க்கிறீர்கள் எனவே இப்போது அது டார்சல் காட்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இது மூளையின் டார்சல் காட்சி மற்றும் இப்படி மூளையை தலைகீழாக திருப்பினால் அல்லது மாற்றினால் இது வென்ட்ரல் காட்சி இது டார்சல் காட்சி இல்லையா நீங்கள் இப்படித்தான் பார்க்கிறீர்கள் இதனை நீங்கள் தலைகீழாக செய்கிறீர்கள் எனவே என் கைகளின் இந்தப் பகுதி டார்சல் காட்சியாக இருந்தால் இவை வென்ட்ரல் காட்சிகளாகும் எனவே நீங்கள் அதை அப்படியே கீழே ரோல் செய்தால் மூளையின் வென்ட்ரல் காட்சி இது போன்றது இப்போது ஹிப்போகேம்பஸ் ஒரு உறுப்பு இதை இப்படி வெட்டி இந்தப் பகுதியை அகற்றினால் தவிர உங்களால் மேலிருந்து பார்க்க முடியாது எனவே நீங்கள் அதை வெளியே எடுக்க வேண்டும் அதாவது இதன் அடியில் இப்படி அமைந்திருக்கும் ஒரு உறுப்பு இது உள்ளே ஆழமாக இருக்கும் மூளையின் உடற்கூறியல் பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்திருக்காவிட்டால் இது கடினம் உண்மையில் இதை பிரித்தெடுப்பது அவ்வளவு எளிதல்ல இங்குதான் ஹிப்போகாம்பஸ் அமைந்துள்ளது எனவே இதை நான் ஏன் குறிப்பிட்டேன் என்பதற்கு மீண்டும் வருகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் ஆய்வகம் இந்தப் பகுதியில் வேலை செய்து வருகிறது எனவே ஹிப்போகாம்பஸை பிரித்தெடுக்கக்கூடிய நிபுணர் ஒருவர் இருக்கிறார் ஆனால் அந்த ஜென்டில்மேன் அல்லது அந்த பெண் ஆய்வகத்தை விட்டு வெளியேறப் போகிறார் எனவே அவர்கள் திசுவினைப் பிரிதத்தெடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கும் நீங்கள் ஏன் அதை பதிவு செய்யகூடாது எனவே உங்களிடம் ஒரு அமைப்பு உள்ளது அல்லது இது ஒரு குறிப்பிட்ட வகை திசுக்களை பிரித்தல் மற்றும் தனிமைப்படுத்துவதற்கான நடைமுறை பயிற்சிக்கான கற்பித்தல் உதவியாகப் பயன்படுத்தப்படலாம் அதாவது உங்கள் செல் வளர்ப்பினில் நீங்கள் எதைப் பயன்படுத்துவீர்கள் என்பதற்கான பதிவு எனவே சாத்தியமான கேமரா மற்றும் பார்வையாளர் வசதி இணைப்புடன் ஒரு நல்ல பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கி வைத்திருப்பது ஒரு நல்ல நடைமுறையாகும் மேலும் இந்த பார்வையாளர் வசதி கணினியில் இருக்கலாம் நீங்கள் கணினி மற்றும் கணினி திரையுடன் கேமராவை இடைமுகப்படுத்தலாம் நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் நீங்கள் அதை பதிவு செய்யலாம் ஒரு நல்ல பிரித்தெடுத்தல் சோதனை இருந்தால் நீங்கள் அதை பதிவு செய்யலாம் மற்றும் அது செல் வளர்ப்பு வசதிக்கான ஒரு கருவியாக இருக்கலாம் அதாவது திசுவை நாங்கள் இப்படித்தான் பிரித்தெடுக்கிறோம் என்பதற்கான ஒரு பதிவு எனவே ஒரு பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கியை வாங்கும் போது கவனமாக இருக்குமாறு பரிந்துரைக்கிறேன் மேலும் நான் தனிப்பட்ட முறையில் Zeiss ஐப் பயன்படுத்தியதைப் போலவே நீங்கள் வாங்கலாம் அவை மிகவும் நல்லவை மிகவும் நல்லவை நான் Nikon பயன்படுத்தியுள்ளேன் நான் leica வைப் பயன்படுத்தியுள்ளேன் எனவே இவை சில நல்லவை நான் Olympus பயன்படுத்தியுள்ளேன் ஆனால் அதைப் பற்றி நல்ல விஷயங்களைக் கேள்விப்பட்டேன் எனவே ஆனால் எனது முதல் பரிந்துரை ஒரு நல்ல பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கியைப் பெற முயற்சிக்கவும் எனவே நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கியை உள்ளே வைத்திருக்க வேண்டும் மூலையில் உள்ள உங்களின் அனைத்துப் பிரித்து அல்லது வெட்டி அல்லது அறுத்து சோதிக்கும் இடத்தில் இல்லை மேலும் உள்ளே நீங்கள் டேபிள் டாப் ஸ்டெரிலைசரை விரும்புகிறீர்கள் டேபிள் டாப் ஸ்டெரிலைசர் என்றால் என்ன எனவே பிரித்தெடுப்பதற்கு உங்களுக்கு பிரித்தெடுக்கும் அல்லது அறுத்தெடுக்கும் கருவிகள் தேவைப்படும் எனவே அறுத்தெடுக்கும் கருவிகளில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு முதன்மை செல் வளர்ப்பு ஆய்வகத்தில் இருந்தால் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் கருவிகள் இவை எனவே இவற்றில் சிறந்த தரமுடையவைகளைப் பெற முயற்சிக்கவும் ஃபைன் சயன்ஸ் டூல்ஸ் போன்ற நல்ல உலகளாவிய நிறுவனங்கள் உள்ளன ஃபைன் சயன்ஸ் டூல்ஸ் இது சுவிஸ் நிறுவனம் இன்றுவரை நான் பயன்படுத்திய சில சிறந்த கருவிகளை அவர்கள்தான் தயாரித்துள்ளனர் நீங்கள் அவற்றைக் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அல்லது உங்கள் ஆய்வகம் அவற்றை வாங்க இயலவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் உள்ளூர் பொற்கொல்லரிடம் செல்லலாம் மற்றும் அவர்கள் உண்மையில் உருவாக்க முடியும் அல்லது கைக்கடிகாரம் செய்பவர்கள் அவர்கள் உங்களுக்காக மிகவும் அருமையான கருவிகளை உருவாக்க முடியும் ஆனால் இது உங்கள் தேவை என்று அவர்களிடம் சொல்ல நீங்கள் அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நம் நாட்டில் பெரும்பாலான கைக்கடிகாரத் தயாரிப்பாளர்கள் மிகச் சிறந்த ஃபோர்செப்ஸ் கத்தரிக்கோலைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் அந்த விஷயங்களை வடிவமைக்க முடியும் இது பெரிய விஷயமல்ல என்னை நம்புங்கள் அல்லது நீங்கள் ஒரு கரடுமுரடான மூலப்பொருள் ஒன்றைப் பெறலாம் பின்னர் நீங்கள் அதை தங்கத் தகடு கொண்டு பொருத்தி கூர்மையாக்கலாம் மேலும் நீங்கள் அங்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன புதுமைக்கான நிறைய இடம் இங்கு உள்ளது நீங்கள் வேலை செய்யக்கூடிய புதுமைக்கான மிகப்பெரிய இடம் ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த விஷயங்களை எப்படி செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே சிறந்த தரமான பிரித்தெடுக்கும் கருவியைப் பெறுங்கள் மேலும் பிரித்தெடுக்கும் கருவி பெட்டியும் உள்ளது அலுமினியம் அல்லது ஸ்டீல் அல்லது ஏதோவொன்றால் செய்யப்பட்ட மதிய உணவுப் பெட்டிகளில் நீங்கள் பார்த்ததைப் போன்றது இது இவை போன்ற பெட்டிகள் இதன் அடியில் உங்களிடம் பாலிமர் அல்லது ரப்பராலான ஒரு வகையான குஷன் உள்ளது இந்த ரப்பரை பக்கவாட்டில் வையுங்கள் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இது போன்ற பெட்டி ஒரு அட்டையுடன் உள்ளது எனவே உங்களிடம் இது போன்ற ரப்பர் பாத்தி உள்ளது இந்த ரப்பர் பாத்தி அங்கு இருக்கும் கருவியின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது எனவே இந்த நுண்ணிய கூர்மையான ஃபோர்செப்ஸை forceps நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் உங்களிடம் மிக நுண்ணிய கத்தரிக்கோல் மிக நுண்ணிய காப்ஸ்யூல் கத்தரிக்கோல் உள்ளன மேலும் இவை சேதமடைவதை நீங்கள் விரும்பவில்லை எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெட்டியைப் பெறலாம் மற்றும் நீங்கள் மிகவும் அழகான ரப்பர் லைனிங் போடலாம் எனவே கருவியின் முனை கூட சேதமடையக்கூடாது எனவே மீண்டும் நான் உங்களுக்குச் சொல்லும் அனுபவங்கள் இவை ஏனென்றால் நாம் சரியான கவனிப்பு கொடுக்காததால் பொருட்கள் சேதமடைவதையும் அழிக்கப்படுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தொலைநோக்குடன் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்திருக்க முடியும் எனவே நீங்கள் பிரித்தெடுத்து சோதிக்கும் பெட்டியைப் பெற வேண்டும் நீங்கள் பிரித்தெடுத்து சோதிக்கும் பெட்டியைப் பெறுவதற்கு முன் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை கிருமி நீக்கம் செய்கிறீர்கள் எனவே உங்களிடம் இன்னும் ஒரு விஷயம் இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே எங்காவது ஒரு ஆட்டோகிளேவ் வைத்திருக்க வேண்டும் இப்போது இந்த ஆட்டோகிளேவ் ஆய்வகத்திற்கு வெளியேயும் இருக்கலாம் எனவே ஆட்டோகிளேவ் என்பது பிரஷர் குக்கர் போன்றது இதில் அதிக ஈரப்பதம் மற்றும் அதிக அழுத்தத்தில் நீங்கள் எதையும் கிருமி நீக்கம் செய்யலாம் எனவே உங்களுக்கு ஆட்டோகிளேவ்கள் தேவைப்படும் மற்றும் இந்த ஆட்டோகிளேவ்கள் தேவைகள் அல்லது இறுதிப் பயனர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இருப்பதை உறுதிசெய்யவும் நீங்கள் மிகப் பெரிய ஒன்றைப் பெற விரும்பவில்லை இது கடினமானது மேலும் மையப்படுத்தப்பட்ட ஆட்டோகிளேவிங் கொண்ட நவீன கால வசதிகள் உள்ளன எனவே நான் மீண்டும் பிரித்தெடுத்து சோதிக்கும் விஷயத்திற்கு வருவதற்கு முன்பு இந்த ஆட்டோகிளேவ் விஷயங்களைப் பற்றி பேசுகிறேன் எனவே ஆட்டோகிளேவ்கள் பல வகைகளாக இருக்கலாம் நீங்கள் இது போன்ற ஆட்டோகிளேவ்களை வைத்திருக்கலாம் பல ஆய்வகங்கள் தாழ்வாரங்களில் இதுபோன்ற பெரிய ஆட்டோகிளேவ்கள் ஸ்டாண்டில் இதுபோன்று நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அவை இப்படி உங்கள் முன் பக்கமாகப் பிணைக்கப்பட்டுள்ளன இங்கே மின்சாரம் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் உங்கள் பொருட்களை வையுங்கள் மற்றும் இங்கே அழுத்த அளவீடு உள்ளது இது அழுத்தத்தை உறுதி செய்கிறது மற்றும் மற்றொன்று நீர் இது நீராவியை உருவாக்குகிறது எனவே அதிக அழுத்தம் மற்றும் ஆவியாக்கப்பட்ட சூழலில் நீங்கள் பொருட்களை கிருமி நீக்கம் செய்கிறீர்கள் எனவே ஸ்டெரிலைசேஷன் அல்லது ஆட்டோகிளேவிங்கிற்காக நீங்கள் எந்தப் பொருட்களையும் வைத்திருக்கும் போதெல்லாம் அவற்றை ஆட்டோகிளேவ் பைகளில் வைக்கலாம் இந்த பைகள் கிடைக்கின்றன உங்கள் கடிதங்கள் அல்லது ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்திருக்கும் அஞ்சல் உறைகளை நீங்கள் அனைவரும் பார்த்திருபீர்கள் இது கிட்டத்தட்ட அஞ்சல் உறை போன்றது மற்றும் நீங்கள் அவற்றை மூடலாம் எனவே இவை இப்படி வருகின்றன இதுபோன்ற உறைகள் போன்று மற்றும் இது சீல் ஆகும் நீங்கள் அவற்றை சீல் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பம் மற்றும் ஈரப்பதத்திற்குப் பிறகு நீங்கள் பார்க்கும் ஒரு இடம் உள்ளது அங்கு அந்த பொருளின் நிறம் மாறுகிறது இது இந்த பொருள் ஆட்டோகிளேவ் செய்யப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது நீங்கள் ஆட்டோகிளேவ் பைகளின் இணையதளங்களைப் பார்வையிட்டால் இந்த வகையான ஆட்டோகிளேவ் பைகளை நீங்கள் பார்க்கலாம் அவை உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆன்லைனில் ஆராயுங்கள் ஆன்லைனில் சென்று பாருங்கள் நீங்கள் அவற்றைப் பார்த்து மகிழ்வீர்கள் பல்வேறு வகையான ஆட்டோகிளேவ் பைகள் கிடைக்கின்றன எனவே நீங்கள் எதை கிருமி நீக்கம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை உள்ளே வைத்துக்கொள்ளுங்கள் அவை வெவ்வேறு அளவு மற்றும் வடிவத்தில் வருகின்றன பெரும்பாலும் வெவ்வேறு அளவு மற்றும் வடிவங்கள் எனவே அவற்றை உங்கள் வசதிக்காக ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கலாம் மற்றும் உங்கள் பொருட்களை அவற்றில் வைத்து லேமினார் ஃப்ளோ ஹூட்டை அடையும் வரை அல்லது லேமினார் ஃப்ளோ ஹூட்டிற்கு அருகே அதை வெளியே கொண்டு வாருங்கள் நீங்கள் அதைத் திறக்க வேண்டாம் எனவே நீங்கள் இந்த கருவிகளை ஆட்டோகிளேவ் செய்து உங்கள் வசதிக்குள் கொண்டு வாருங்கள் எனவே நீங்கள் இங்கே வெளியே இருக்கிறீர்கள் எனவே இப்போது நான் சொன்னது போல் நீங்கள் ஆட்டோகிளேவை வெளியில் வைத்திருக்கலாம் அல்லது டேபிள் டாப் ஆட்டோகிளேவை இங்கே எங்காவது வைத்திருக்கலாம் குறிப்பாக இந்த வகையான வசதிக்காக நான் தனிப்பட்ட முறையில் டேபிள் டாப் ஆட்டோகிளேவை விரும்புகிறேன் இது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது அது வெளியில் இல்லை யாரையும் தொந்தரவு செய்யவில்லை உங்களிடம் சிறிய டேபிள் டாப் ஆட்டோகிளேவ் உள்ளது இவை அனைத்தும் கிடைக்கின்றன அவை ஒரு அடி அளவு அல்லது இதைப் போன்றது இவை வேலை செய்வதற்கு மிகவும் அருமையான விஷயங்கள் இவை அதிக சிக்கலை உருவாக்காது எனவே நீர்த்தொட்டிக்கு அருகில் இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தண்ணீர் மற்றும் எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டும் மற்றும் அவற்றிற்கு மின்சார வசதி வேண்டும் மற்றும் இவைதான் உங்களுக்கு தேவை எனவே நீங்கள் இந்த கருவியை உள்ளே வைப்பீர்கள் மற்றும் நீங்கள் பிரித்தெடுக்கும்போது இதனை நான் மறு கிருமி நீக்கம் செய்யமுடியுமா என நீங்கள் உணரலாம் ஏனெனில் ஒரு விலங்கிலிருந்து இரண்டாவது விலங்குக்கு ஒரு கருவில் இருந்து அடுத்த கருவுக்கு நாம் மாறுவோம் எனவே அதற்கு உங்களுக்கு உலர் ஸ்டெரிலைசேஷன் தேவை இது டேபிள் டாப் ஸ்டெரிலைசராகும் எனவே இவை இதுபோன்ற ஸ்டெரிலைசர்கள் இது போன்ற கால் அளவிலான பொருள் சிறியது இவற்றில் பல வகையான கண்ணாடி மணிகள் உள்ளன மேலும் நீங்கள் கருவிகளை அதில் வைத்திருக்கிறீர்கள் இது போன்ற ஒரு பேனல் உங்களிடம் உள்ளது இது மின்சார விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த உலர் கிருமி நீக்கம் செய்ய சுமார் 90 வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை ஆகும் எனவே நீங்கள் வேலை செய்யும் போது மீண்டும் கிருமி நீக்கம் செய்யலாம் ஆனால் ஒரு வித்தியாசம் உள்ளது இங்குதான் நீங்கள் நீர் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் வெட் ஸ்டெரிலைசேஷன் என்பது நீண்ட கால விஷயமாகும் மேலும் இங்கே ஹூட்டுக்குள் உலர் கிருமி நீக்கம் அதாவது ட்ரை ஸ்டெரிலைசேஷன் உள்ளது அங்கு நீங்கள் வெப்பத்தை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஈரப்பதம் அல்லது அழுத்தத்தைப் பயன்படுத்துவதில்லை எனவே உங்களிடம் உலர் ஸ்டெரிலைசர் உள்ளது உங்கள் உலர் ஸ்டெரிலைசரை இங்கே வைத்திருங்கள் எனவே நீங்கள் பிரித்தெடுக்கும் போது நீங்கள் எப்போதும் 90 வினாடிகளில் அதை மீண்டும் கிருமி நீக்கம் செய்யலாம் மேலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இவை சில மற்றும் நிச்சயமாக இந்த ஆய்வகங்களில் பெரும்பாலானவைகளில் பொதுவாக இந்த வகையான பிரித்தெடுக்கும் ஹூட்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பைப்பெட்டுகளை நீங்கள் வைத்திருக்க விரும்புவீர்கள் நான் தனிப்பட்ட முறையில் இருபுறமும் உள்ள கண்ணாடிச் சுவர்களில் பைப்பெட்டுகளை இப்படி எங்காவது வைத்திருக்க விரும்பினேன் நீங்கள் அவற்றை வெளிக்கொணராமல் இருக்கும் அமைப்பை நீங்கள் வைத்திருக்கலாம் மற்றும் இதுபோன்ற உள்ளே வைக்கப்படுவதற்கான கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பைப்பெட் டிப்புகள் உங்களிடம் உள்ளன பைப்பெட் டிப் இந்த பெஞ்சில் இருக்கும் அவ்வப்போது அவை கிருமி நீக்கம் செய்யப்படவேண்டும் மற்றும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயன்படுத்தும் போது யாராவது ஒரு புதிய பைப்பெட் டிப் பாக்சை வைப்பார்கள் எனவே பழையதை அகற்றிவிட்டு புதிய பைப்பெட் டிப் பாக்சுக்கு மாறவும் மீண்டும் அவ்வாறே சில நாட்கள் கழித்து கிருமி நீக்கம் செய்யப்பட்ட புதிய பைப்பெட் டிப் பாக்சுக்கு மாற வேண்டும் எனவே இவைதான் நீங்கள் பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கி அல்லது பிரித்தெடுக்கும் லேமினார் ஹூட்டின் உள்ளே நீங்கள் வைத்திருக்க விரும்பும் சில அடிப்படை விஷயங்கள் எனவே உங்களிடம் என்ன இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாகக் கூறுவோம் நீங்கள் முதலில் ஒரு நுண்ணோக்கியை வைத்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு பிரித்தெடுக்கும் நுண்ணோக்கி முடிந்தால் கேமராவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் ஒரு கணினி அல்லது சில CCD சாதனம் இருக்க வேண்டும் இதன்மூலம் நீங்கள் கண்காணிக்க முடியும் இரண்டாவதாக உலர் ஸ்டெரிலைசரை விரும்புங்கள் மூன்றாவதாக ஒரு பிரத்யேக பைப்பட் மற்றும் பைப்பட் டிப்ஸ் இங்கே இருக்க வேண்டும் எனவே இப்போது இதில் மேலும் ஒரு பொருளைச் சேர்த்துள்ளோம் அதாவது வெளிப்புற வசதியில் இருக்கும் லேமினார் ஃப்ளோ ஹூட் எனவே நீங்கள் ஆட்டோகிளேவை எங்கு வைக்க விரும்புகிறீர்கள் எனவே உள்ளே சிறிய டேபிள் டாப் ஆட்டோகிளேவ் இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் வெளியே தாழ்வாரத்தின் ஓரத்தில் அல்லது எங்காவது நீங்கள் ஒரு பெரிய ஆட்டோகிளேவ் வைத்திருக்கலாம் ஆனால் இங்கே உள்ளே சிறிய ஒன்றினை வைத்திருப்பது ஒரு மோசமான யோசனையாக இருக்காது மேலும் உங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்க வேண்டும் நாம் அதைப் பற்றி பேசினோம் எனவே இங்கிருந்து நமது அடுத்த வகுப்பில் நாம் கதையை மேலும் உருவாக்குவோம் அதாவது இந்த முழு செல் வளர்ப்பு வசதியும் இறுதியில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏனென்றால் நாம் வெளிப்புற அடுக்கில் தொடங்கினோம் நான் உள் அறை அல்லது செல் வளர்ப்பு அறையின் உள்ளே செல்வதற்கு முன் வேறு சில விஷயங்களை நான் இங்கு முன்னிலைப்படுத்தப் போகிறேன் எனவே பொறுமையாகக் கேட்டதற்கு நன்றி மீண்டும் ஒருமுறை அடுத்த வாரத்தில் இந்த தளவமைப்பு வடிவமைப்பு மற்றும் கருவியாக்கத்தின் முன்னேற்றத்தைத் தொடர்வோம்